வணக்கம் காஸ்ட் மற்றும் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த குறுகிய பத்து மணி நேர வகுப்பில் நாம் செலவு கணக்கியல் என்றால் என்ன அதனுடைய சில கருத்தியல் அம்சங்கள் பற்றியும் பேசுகிறோம் மிக மிக சுருக்கமாக நாம் செலவழிக்கும் வகைகள் மற்றும் செலவு கணக்கியலின் முறைகள் பற்றி விவாதிப்போம் அதன் பிறகு மேலாண்மை கணக்கியல் பகுதி அல்லது செலவு கணக்கியல் நுட்பங்கள் பகுதிக்கு செல்லலாம் எனவே அந்த நுட்பங்களில் மார்ஜினல் காஸ்டிங் அல்லது பிரேக் இவென் பாயின்ட் அனாலிசிஸ் அல்லது காஸ்ட் வால்யூம் புரோஃபிட் அனாலிசிஸ் ஸ்டாண்டர்டு காஸ்டிங் மற்றும் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் ஆகியவை அடங்கும் எனவே நாம் CVP அனாலிசிஸ் ஸ்டாண்டர்டு காஸ்டிங் மற்றும் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் ஆகியவற்றின் பல்வேறு வகைகளை கணக்கில் எடுத்துக்கொள்வோம் அறிமுகப் பகுதியைப் பொறுத்தவரை நாம் கருத்தியல் முறைக்கு மட்டும் செல்லலாம் மிகவும் குறைந்த மற்றும் 10 மணி நேரம் செலவு மற்றும் மேலாண்மை கணக்கியல் பாடத்தின் முழுமையான பார்வை வேண்டும் என நினைப்பவர்களுக்கு இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் நான் வரத்ராஜ் பாபட் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மென்ட் ஐஐடி மும்பை ன் கணக்கியல் மற்றும் நிதி பிரிவில் பணிபுரியும் ஒரு ஃபேக்கல்டி நான் பட்டய கணக்காளர் மற்றும் செலவு கணக்காளர் துறையில் ஒரு தரவரிசை வைத்திருப்பவர் நான் M Com மற்றும் DISA முடித்திருக்கிறேன் மேலும் என்னுடைய PhD in finance ஐ IIT Bombay ல் முடித்திருக்கிறேன் என்னுடைய பயிற்றுவிக்கும் ஆர்வம் சார்ந்த துறைகள் Financial Cost Accounting Indian economic and Financial model என்னுடைய ஆராய்ச்சி ஆர்வம் சார்ந்த துறைகள் கணக்கியல் நிதி சேர்க்கை பெருநிறுவன நிதி ஆகும் எனக்கு வேறு பல பாடநெறிக்கு அப்பாற்பட்ட நடவடிக்கைகளிலும் ஆர்வமுண்டு அவற்றில் மிக முக்கியமானவை யோகா ஆன்மீகம் அல்லது சமஸ்கிருதம் பாரதிய சமஸ்கிருதி ஏபிவிபி மற்றும் பல இப்போது செலவு கணக்கியல் பற்றிய விவாதத்திற்கு செல்லலாம் முதலில் இந்த PPT செலவு கணக்கியல் என்றால் என்ன என்பது பற்றிப் பேசுகிறது மேலும் கணக்கிடப்பட்ட பல்வேறு பிரிவுகளுக்கும் உள்ள வித்தியாசங்களையும் செலவு மற்றும் செலவின் வகைகள் யாவை என்பது பற்றியும் பேசுகிறது நிதி செலவு மற்றும் மேலாண்மை கணக்கியல் என 3 முக்கியமான பகுதிகள் உள்ளன இவற்றில் உங்கள் சிலருக்கு நிதி கணக்கியல் பற்றி தெரிந்திருக்கலாம் நிதி கணக்கியலில் மூன்று முக்கியமான பகுதிகள் உள்ளன முதலாவதாக நிதி பரிவர்த்தனைகளை பதிவிடுதல் ஒவ்வொரு நிதி பரிவர்த்தனையும் அது நிகழும் போது நிதி கணக்கியல் முறையில் பதிவிடப்படும் பின்னர் அவை லெட்ஜெர்களில் ஒருங்கிணைக்கப்பட்டு நிதி அறிக்கைகள் வடிவிலான ரிப்போர்டாக தயாரிக்கப்படுகிறது எக்ஸ்டெர்னல் யூசர்களும் நிதி கணக்கியல் முறையைப் பயன்படுத்துகின்றனர் டார்கெட் யூசர்களே இது ஷேர் ஹோல்டர்ஸ் ஊழியர்கள் மற்றும் அரசாங்கத்திற்கானது இன்டெர்னல் யூசர்களும் இதைப் பயன்படுத்துபவர் ஆனாலும் முக்கிய இலக்கு எக்ஸ்டெர்னல் யூசர்களே இப்போது செலவு கணக்கியல் என்றால் என்ன என்பதை தொடர்பு மற்றும் ஒப்பீடு மூலமாக பார்ப்போம் நிதிக் கணக்கியலில் முதலில் நிதி பரிவர்த்தனைகளை பதிவிடுவது போல் செலவு கணக்கியலிலும் முதல் படி செலவுகளை பதிவிடுவது தான் இங்கு செலவு பதிவிடை நீங்கள் டுப்ளிகேஷன் என்று நினைக்கலாம் ஆனால் அதுவல்ல அதனால் செலவு கணக்கியலில் பதிவிடப்படும் செலவு நிறைய விவரங்களுடன் பதிவிடப்படுகிறது உதாரணமாக ஒரு நிறுவனத்தின் 5 கோடி ரூபாய் சம்பளத்துக்கான பில் நிதிக் கணக்கில் மொத்தமாக ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் என பதிவிடப்படுகிறது ஆனால் செலவு கணக்கியலில் ஒவ்வொரு ஊழியருக்கும் எவ்வளவு கொடுக்கப்பட்டது என்னென்ன வேலைகளை அவர்கள் செய்தார்கள் அந்த நாள் கணக்கிலோ அல்லது மணிக் கணக்கிலோ எதற்காக அந்த சம்பளம் தரப்பட்டது இது போன்ற விவரங்கள் பதிவிடப்படுகின்றன எனவேதான் நிறைய விவரங்கள் அடங்கிய பதிவிடல் இதில் உள்ளடங்குகிறது அடுத்ததாக செலவுகளின் ஒரு பகுப்பாய்வு ஒவ்வொரு செலவுகளும் சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன சோ சம்பள செலவு பற்றி பேசுவதாக எடுத்துக்கொண்டால் அவைகள் பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது அதாவது ஃபேக்டரி சம்பந்தமான சம்பள செலவு அட்மின் சம்பந்தமாக எவ்வளவு விற்பனை சம்பந்தமாக எவ்வளவு ஓவர் டைம் ஆக எவ்வளவு ஊக்கத்தொகையாக எவ்வளவு கொடுக்கப்பட்டது ஊழியர்கள் செய்த பணியின் தன்மை என்ன சம்பளத்தில் நேர்முக மற்றும் மறைமுக செலவு எவ்வளவு நிதிக் கணக்கியலில் உள்ள விவரமான பகுப்பாய்வு செய்யப்படுகிறது ஒப்பீடுகள் செய்யப்படுகின்றன சில சமயங்களில் கணிப்புகளும் செய்யப்படுகின்றன இவை அனைத்தும் உண்மையானவை மட்டுமே ஆனால் உங்களை கணிக்க அனுமதிக்கவில்லை ஆனால் செலவு கணக்கியலில் நாம் மதிப்பீடுகள் செய்கிறோம் அந்த மதிப்பீடுகளை பட்ஜெட் மற்றும் எதிர்கால கணிப்புகள் செய்ய பயன்படுத்துகிறோம் இந்த அனைத்து பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் பயனர்களின் விருப்பத்திற்கு இணங்க செலவு அறிக்கைகள் தயாரிக்கப்படுகின்றன இங்கு பயனர்கள் என்பவர்கள் உள் பயனர்கள் எனவே ஒரு மேலாளர் நிறுவனத்தில் உள்ள முடிவு எடுப்பவர்கள் மேற்பார்வையாளர் நிலை முதல் நடு மேலாண்மை நிலை வரை CEO முதல் போர்டு ஆஃ டைரக்டர்ஸ் வரை இது ஒரு கான்ஃபிடன்ஸ்யல் டேட்டா சில அறிக்கைகள் தவிர இது பொதுவாக வெளி பயனர்கள் உடன் பகிரப்படுகிறது இது தான் சுருக்கமாக செலவு கணக்கியல் என்பது இதுதான் செலவு கணக்கியலின் டெபினிஷன் இது பதிவிடல் கணித்தல் கட்டுப்படுத்துதல் மற்றும் செலவுகளை அறிக்கையிடுதல் போன்றவற்றை உள்ளடக்கியது இங்கு கணித்தல் உள்ளடங்கி இருப்பதையும் கட்டுப்படுத்த உள்ளடங்கி இருப்பதையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் எனவே சாதாரண பதிவிடலோடு செலவு கணக்கில் நின்றுவிடுவதில்லை மாறாக அது செலவுகளை தடுப்பதோடு கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த செயல்முறை விதிகளின் அடிப்படையில் கணக்கிடுதல் மற்றும் பதிவிடுதலுடன் தொடங்கும் இறுதியாக நாம் செலவு கணித்தலை தயாரிக்கிறோம் செலவு கணக்கியல் முறையின் நோக்கங்களின் செலவுகளை உறுதிப்படுத்துதல் செலவை தெரிந்துகொள்வது ஆனால் மொத்த செலவுகள் மட்டுமல்ல ஒரு புரோடக்ட் மற்றும் புரோசெசின் செலவுகள் கேட்டகரி வைஸ் பிளான்ட் வைஸ் பங்க்ஷன் வைஸ் செலவுகளை தெரிந்துகொள்வது எனவே இது ஒரு விரிவான செலவு கணக்கிடுதல் ஆகும் இது செலவை கட்டுப்படுத்துவதில் பயன்படுத்தப்படுகிறது சில தரநிலைகள் நிர்ணயிக்கப்படுகிறது அல்லது வரவு செலவு பட்டியல் தற்போதைய நிகழ்வுகள் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளோடு ஒப்பிடப்பட்டு உண்மையான செலவு நிர்ணயிக்கப்பட்ட செலவைவிட மிகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் செலவு தடுப்பு நடவடிக்கையும் செலவு குறைப்பும் செய்யப்படுகிறது எனவே நமக்கான செலவு குறைப்பின் நிரந்தரமான பயன்களும் விலை நிர்ணயம் செய்வது சம்பந்தமான முடிவு எடுக்கும் தகவல்களும் கிடைக்கும் செலவு பற்றிய உண்மையான தகவல்கள் நமக்குத் தெரிந்தால் நமது பொருள் அல்லது சேவையின் விலையை சரியாக நிர்ணயிக்க முடியும் வாடிக்கையாளர்கள் கூடுதலாக சிலவற்றை கேட்கலாம் பொருட்களை டெலிவரி செய்வது கேரண்டி அளிப்பதன் மூலம் ஏற்படும் ஆபத்துகள் இவை அனைத்தும் கணக்கிடப்பட்டு செலவில் சேர்த்துக்கொள்ளப்படுகிறது இதனால் சரியான விலையை நிர்ணயிக்க முடிகிறது இது லாப திட்டமிடல் போன்ற முடிவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் ஒரு நிறுவனத்திற்கு எத்தனை பொருட்களை உற்பத்தி செய்வது அல்லது எவ்வளவு சேவை வழங்குவது என்பது தெரிந்திருக்க வேண்டும் வளங்களை முறையாக ஒதுக்கீடு செய்யும் வரவு செலவு பட்டியல் தயாரிக்கப்படுகிறது நம்மிடம் நுணுக்கமானநேரத்திற்கேற்ற செலவு சம்பந்தமான தகவல்கள் இருக்குமாயின் பல்வேறு மிகச் சிறப்பான மேலாண்மை முடிவுகளை எடுக்க முடியும் இவைகள் தான் செலவு கணக்கியல் முறையின் குறிக்கோள்கள் ஆகும் இப்போது பயன்களைப் பற்றி பார்ப்போம் நமக்கு ஒரு முழுமையான செலவு பட்டியல் தெரிவதால் இது இழப்புகளையும் செயல் திறன்களையும் கண்டுகொள்ள உதவுகிறது எனவே லாபம் அற்ற நடவடிக்கைகளை விட்டுவிடலாம் செலவு குறைப்பு நுணுக்கங்களை பயன்படுத்தலாம் அல்லது மதிப்பு பகுப்பாய்வு செய்யலாம் மொத்தத்தில் அநாவசியமான செலவுகளை களைந்து நாம் பயன்படுத்தும் வழங்கலில் அதிக படியான மதிப்புகளை வழங்கலாம் மேலும் நாம் விவாதித்த மூன்றாவது பகுதி அதாவது ஒரு சிறந்த தகவல் மேம்படுத்தப்பட்ட முடிவெடுத்தலுக்கு உதவுகிறது அது ஒரு லாபத் திட்டமிடல் ஆக இருக்கலாம் வாங்குதல் அல்லது உருவாக்குதல் முடிவாக இருக்கலாம் அல்லது நாம் உற்பத்தி செய்வதற்கு பதிலாக அந்த பொருளையோ சேவையையோ அவுட்சோர்சிங் செய்யலாம் இந்த செலவு கணக்கியல் முறையால் தான் பல்வேறு வகையான முடிவுகளை மிகச் சிறப்பாக எடுக்க முடிகிறது இப்போது மேலாண்மை கணக்கியல் பற்றி பார்க்கலாம் இது நிதி மற்றும் செலவு தகவல்களை ஒரு குடையின் கீழ் உள்ளடக்கும் ஒரு வகையான ஒரு கான்செப்ட் இது உள் பயனர்களுக்காக தயாரிக்கப்படுகிறது இதன் பெயர் குறிப்பிடுவதுபோல மேலாண்மை கணக்கியல் என்று இருப்பதால் இது உள் பயனர்களுக்கானது இங்கு நாம் பார்க்கும் உருவகம் மேலாண்மை மற்றும் நிதி கணக்கியலின் ஒரு ஒப்பீடு ஆகும் சிறந்த கண்ட்ரோல் மற்றும் நல்ல முடிவெடுப்பதற்கும் மேலாண்மை கணக்கியலில் வெவ்வேறான நிறைய முடிவுகள் எடுக்கப்படுகிறது நிதி கணக்கியலில் வெளி பங்குதாரர்களுக்காக நிதி அறிக்கைகள் தயாரிக்கப்படுகின்றன குறிப்பாக இந்த பாடப்பிரிவில் நாம் செலவு மற்றும் மேலாண்மை கணக்கியல் பற்றி கவனம் செலுத்தப் போகிறோம் இப்போது செலவின் வரையறையைப் பற்றி பார்ப்போம் பிசினசிலோ பிசினஸ் அல்லாத மற்ற நடவடிக்கைகளிலோ செலவு என்பது எபோட்ஸ் மெட்டீரியல்ஸ் வழங்கல் நேரம் உள்ளடங்கிய ஆபத்து பொருள் அல்லது சேவை உற்பத்தியில் கைவிடப்பட்ட வாய்ப்புகள் போன்றவற்றின் பண மதிப்பிடலாகும் எனவே நாம் பொதுவாக எந்த ஒரு நடவடிக்கையிலும் சில வழங்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் அதாவது வாய்ப்புகளை கைவிடுவது மெட்டீரியலுக்காக செலவிடுவது நமது நேரத்தை விரயமாக்குவது நமது வளங்களை கொடுப்பது இவை அனைத்தும் செலவில் சேர்க்கப்பட்டு அவற்றுக்கு பண மதிப்பு வழங்கப்பட்டு செலவு கணக்கீட்டில் சேர்க்கப்படுகிறது பொதுவாக பிசினஸ் நடவடிக்கைகள் இப்படித்தான் இருக்கும் உற்பத்தி செய்த பிறகு சப்ளை செயின் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் மூலம் பொருள் வாடிக்கையாளரை சென்று சேர வேண்டும் இந்த எல்லா நிலைகளிலும் செலவுகள் செய்யப்படுகின்றன இவ்வாறாக செலவு உற்பத்தி சம்பந்தமாக சந்தைப்படுத்துதல் மற்றும் விநியோகம் சம்பந்தமாக வாடிக்கையாளர் சேவை சம்பந்தமாக அல்லது இந்த எல்லா நடவடிக்கைகளையும் கவனித்துக்கொள்ளும் நிர்வாகம் சம்பந்தமாக வகைப்படுத்தப்படுகிறது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவு போன்ற வேறு சில செலவுகள் இருக்கலாம் செலவுக்கு மற்றொரு வரையறை உள்ளது பொருள்கள் அல்லது சேவைக்கு பதிலாக தரப்படும் என்று வரையறுக்கலாம் நாம் மெட்டீரியல் வாங்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் அதற்கான பணம் அந்த சப்ளையருக்கு தரப்பட வேண்டும் இது மெட்டீரியல் காஸ்ட் என்று அறியப்படுகிறது நாம் வழங்கும் சம்பளம் அல்லது ஓவர்டைம் அல்லது ஊழியர்களின் சலுகைகள் ஆகியவை தொழிலாளர் செலவு அல்லது சம்பள செலவு அல்லது மனிதவள செலவுடன் சேர்க்கப்படுகிறது பின்னர் நாம் மின்சாரம் அல்லது காப்பீடு போன்ற பல்வேறு சேவைகளை பெறுகிறோம் அதற்காக நாம் செலவிடுகிறோம் இவைகள் செலவுக்கான எடுத்துக்காட்டுகள் கேப்பிட்டலைஸ்ட் காஸ்ட் என்று வேறு ஒரு வகையான செலவு இருக்கிறது அந்த இயந்திரம் வாங்குதல் அல்லது இயந்திரம் நிறுவுதல் போன்ற ஒரு நிலையான சொத்துக்காக செய்யப்படும் செலவு இந்த செலவுகள் நீண்ட கால பலன்களை தருபவை இந்த செலவுகள் அந்த பீரியடுகானவை மட்டுமல்ல ஐந்து வருடங்கள் உழைக்கும் ஒரு இயந்திரத்திலிருந்து ஐந்து வருடங்கள் நாம் பலன் பெறுவோம் எனவே இந்த 5 வருடத்திற்கான தேய்மானத்தை அந்த சொத்தின் மேல் சார்ஜ் செய்கிறோம் அந்த தேய்மானம் ஒவ்வொரு நாளுக்கான செலவை உள்ளடக்கியது எனவே மொத்த மூலதன செலவும் அந்த காலத்திற்காக எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை அதற்கு மாறாக ஒரு சரியான விகிதாச்சாரம் தேய்மானம் அல்லது கடன் தொகை உருவத்தில் செலவுடன் சேர்க்கப்படுகிறது இப்பொழுது மிகவும் முக்கியமான பகுதி அது செலவின் வகைப்பாடுகள் இது நமது செலவு கணக்கியலின் பல்வேறு அத்தியாயங்களை சொல்லும் ஏனெனில் இது ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது உருப்படியின் செலவு பற்றிய ஆழமான ஆய்வின் வகைகள் பற்றிய விரிவான பகுப்பாய்வு முதலில் மிகவும் பழமையான வழிகளில் ஒன்றாகிய எலிமென்ட்ஸ் மூலம் நாம் செலவுகளை வகைப்படுத்தலாம் பிறகு செயல்பாடுகள் வழி நேர்முக அல்லது மறைமுக வழி கட்டுப்படுத்தும் தன்மை மாறுபடும் தன்மை தொடர்பு படும் தன்மை என மேலும் பல இப்பொழுது முதல் வகைப்பாடு பற்றி பார்ப்போம் அதாவது காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பை எலிமென்ட்ஸ் செலவின் முக்கியமான எலிமென்ட்ஸ் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா மூன்று முக்கியமான எலிமென்ட்ஸ் உள்ளது முதலில் மெட்டீரியல் லேபர் மற்றும் எக்பென்சஸ் இப்பொழுது மெட்டீரியல் காஸ்ட் பற்றி பார்ப்போம் இது தொட்டறியக் கூடிய ஏதாவது பொருளுக்காக செய்யப்படும் செலவு மூலப்பொருள் வாங்குவது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஏதாவது ஒரு உதிரி பாகத்தை வாங்குவதாக கூட இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு தொட்டறியக் கூடிய பொருளை வாங்குகிறீர்கள் என்றால் அது மெட்டீரியல் காஸ்டில் சேர்த்துக் கொள்ளப்படும் அடுத்ததாக எம்ப்ளாயி காஸ்ட் இது மனித வளங்களுக்காக செய்யப்படும் செலவு அதாவது சம்பளம் கூலி போனஸ் இடை ஆதாயம் ஓய்வூதிய சலுகைகள் வேறு ஏதாவது ஊக்கத் தொகைகள் அல்லது ESOP இன் இவை எல்லாமே இந்த லேபர் காஸ்ட் அல்லது எம்பிளாயி காஸ்ட்ல் சேர்த்துக்கொள்ளப்படும் மூன்றாவது சேவைகள் சம்பந்தமானது எப்பொழுது நாம் வெளியில் இருந்து சேவைகளை வாங்குகிறோமோ அதற்காக செய்யப்படும் செலவு இதில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது உதாரணமாக மின்சாரம் காப்பீடு மற்றும் போன்ற செலவுகள் இது மெட்டீரியல் காஸ்ட் அல்லது லேபர் காஸ்ட்ல் சேர்த்துக் கொள்ளப்படாத ஒரு இதர தலைப்பாக வருகிறது இதுதான் மெட்டீரியல் லேபர் மற்றும் எக்பென்சஸ் என வகைப்படுத்தப்படும் மிகப்பழமையான வழி செலவைப் பற்றி தெரிந்துகொள்ள அல்லது கட்டுப்படுத்த செலவை அதிகமாக வரையறைக்கு உட்படுத்த வேண்டும் அது நம்மைச் செயல்படுத்தும் வழி கிளாசிஃபிகேஷனுக்கு இட்டுச்செல்லும் எனவே செலவுகளை முக்கியமான பிசினஸ் பங்ஷன் மூலமாகவும் வகைப்படுத்தலாம் சோ கொஞ்சம் யோசிங்க என்னென்ன முக்கியமான பிசினஸ் பங்க்ஷன்ஸ் இருக்கு நான் என்ன நினைக்கிறேன் என்றால் உங்களில் நிறைய பேருக்கு உற்பத்தி ஞாபகத்திற்கு வரலாம் விற்பனை மற்றும் விநியோகம் வரலாம் நிர்வாகம் கூட வரலாம் இதற்கு ஏற்றாற்போல் செலவுகளை வகைப்படுத்தலாம் சோ உற்பத்தி செலவு நிர்வாக செலவு மற்றும் விற்பனை செலவு உள்ளது R மற்றும் D மாதிரி வேற நிறைய பங்க்ஷன்ஸ்ம் இருக்கலாம் அதற்கு ஏற்றார்போல் நாம் செலவுகளை பிரிக்கலாம் இப்போது இவற்றின் நன்மைகளைப் பற்றி பார்ப்போம் எனவே இப்ப நாம பங்க்ஷன் வைஸ் செலவுகளை பிரித்து இருக்கிறோம் இது நம் செலவுகளை கட்டுப்படுத்த உதவும் எனவே உற்பத்திக்கு எவ்வளவு மெட்டீரியல் லெபர் ஓவர் ஹெட் எடுக்கப்பட்டது என்று பார்த்து உற்பத்தி மேனேஜரை அதற்கு ஏற்கலாம் அந்தந்த உற்பத்தி மட்டத்திற்கு ஏற்றார்போல் நாம் இலக்கு நிர்ணயிக்க முடியும் இவ்வாறு நிர்வாகச் செலவுக்கு நிர்வாக மேலாளரை பொறுப்பாக்கலாம் இதுபோல் காஸ்ட் சம்பந்தமாக ஆபீஸ் சம்பந்தமாக நிர்வாகம் சம்பந்தமாக எனச் செய்துகொண்டே இருக்கலாம் செலவை கட்டுப்படுத்த நமக்கு உதவும் இதுதான் பங்க்ஷனல் காஸ்ட் அதற்காக எலிமெண்ட் வைஸ் காஸ்ட் முக்கியம் இல்லை என்று கிடையாது ஒரே மாதிரி இருப்பினும் இதுவும் ஒரு வகை வகைப்பாடு தான் எனினும் மற்ற சில வழிகளையும் பார்ப்போம் மூன்றாவது முக்கியமான பங்கு விற்பனை மற்றும் விநியோகம் இந்த கிளாசிஃபிகேஷன் மற்றவர்களுக்கு அவுட்சோர்சிங் பண்ணலாமா சிறப்பாக கட்டுப்படுத்தலாமா இன்னும் அதிக கவனம் செலுத்தலாமா வேண்டாமென்று முடிவெடுக்க உதவுகிறது இது நமது பலமா பலவீனமா என்பதை கிளாசிஃபிகேஷன்ஸ் பை பங்க்ஷன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அடுத்து நாம் பார்ப்பது நேர்முக மற்றும் மறைமுக செலவு கிளாசிஃபிகேஷன் எளிதாக அடையாளம் காண முடியகூடிய செலவுகளை நேரடி செலவு என்கிறோம் செலவு மையங்களின் அடிப்படையிலோ அல்லது அடிப்படை பொருட்களின் விலையோ செலவை வெவ்வேறாக பிரிக்கலாம் ஒரு செலவை ஒரு செலவு மையத்துடன் அடையாளப்படுத்தினால் அதனை நேரடி செலவு என கொள்ளலாம் பழக்கூழ் உற்பத்தியில் பழங்களின் செலவு இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவே பழக்கூழ் செய்ய வேண்டுமெனில் அதற்கான மூலப் பொருளாகிய பழம் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் எந்த பிராடக்ட் என்றாலும் சரி இப்ப மாம்பழ ஜூஸ் செய்வதற்காக கொள்முதல் செய்யப்படும் மாம்பழத்திற்கான செலவு மாம்பழ ஜூஸ் உற்பத்தி யூனிட்டின் கணக்கில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் வேறு ஏதாவது பிராடக்ட் இன் ஜூஸ் செய்வது எனில் அதுவே கொய்யாப்பழம் ஜூஸ் எனில் குறிப்பிட்ட யூனிட்டுக்கு தேவையான மூலப்பொருட்களை கண்டுபிடிப்பது முதல் மூலப் பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு ஆகும் செலவை தான் நேரடி செலவு என்கிறோம் ஏனெனில் இதனை மிக எளிதாக கண்டு பிடிக்கவும் தொடர்புபடுத்தவும் முடியும் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இங்கு தரப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஹார்டுவேர் தொழில் செய்வதாக வைத்துக் கொள்ளுங்கள் அசம்பிளிங் செய்து ஒரு PC யை வசதி ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே அசெம்பிள் செய்யப்பட்ட அந்த PC வுடன் ஹார்ட் டிஸ்கின் செலவை அடையாளப்படுத்த முடியும் வேறு பல செலவுகள் இதேபோல் பொதுவாக இருப்பினும் இந்த செலவை தான் நேரடி செலவு என்கிறோம் ஒரு பொருளுக்கு பிரத்தியேகமாக இல்லாத செலவை மறைக்கும் செலவு என்று அழைக்கிறோம் ஒரு சிறிய கம்ப்யூட்டர் ஹார்டுவேர் செய்யும் யூனிட்டில் நாம் இருப்பதாக நாங்கள் இருக்கிறோம் அப்ப நாம கம்ப்யூட்டர அசெம்பிள் பண்ணுவோம் வேற சில பொருட்களையும் அசெம்பிள் பண்ணுவோம் சில சிறிய சேவைகள் அல்லது பழுதுபார்க்கும் வேலை கூட செய்வோம் நம்மிடமுள்ள பொறியாளர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் ஏதாவது சேவை பராமரிப்பு பணி மற்றும் கம்ப்யூட்டர் அசெம்பிளிங் வேலைகளில் பணிபுரியலாம் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஊழியருக்கு தரப்பட்ட சம்பளம் எந்த வேலையோடு அல்லது சேவையோடு தொடர்புடையது என்பது நமக்கு சரியாகத் தெரியாது ஏனெனில் ஒரே நேரத்தில் பல்வேறு பணிகள் நமது அலுவலகத்திலோ அல்லது வொர்க் ஷாப்பிலோ நடைபெறுகிறது எனவே ஹார்ட் டிஸ்கின் செலவை ஈஸியாக தெரிந்து கொள்வது போல் சம்பளம் செலவை அடையாளப்படுத்த முடியாது புரியுதா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டருக்கான ஹார்ட் டிஸ்கின் செலவு ஒரு நேரடி செலவு அதே சமயம் மறைமுக செலவுக்கு சம்பள செலவு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு மறைமுக செலவுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா வாடகையை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்வோம் நமது கடைக்கு அல்லது தொழிற்சாலைக்கு நாம் கொடுக்கும் வாடகையை ஏதாவது பொருளுடன் தொடர்பு கொள்ள முடியுமா அது முடியாது ஏனென்றால் நாம் தரும் வாடகையானது எல்லாவற்றுக்கும் ஆனது அதில் நாம் நிறைய பொருட்களை உற்பத்தி செய்கிறோம் சில சேவை சம்பந்தமான வேலைகளையும் செய்கிறோம் எனவே வாடகை ஒரு மறைமுக செலவாகவே தொடர்கிறது முன்னாடி பழக்கூழ் உற்பத்திசெய்யும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அதில் குறிப்பிட்ட வகை பழக்கூழ் செய்வதற்காக கொள்முதல் செய்யப்படும் மூலப் பொருளாகிய பழங்கள் ஒரு நேரடி செலவு ஏதாவது மறைமுக செலவைப் பற்றி யோசிக்கலாமா எக்ஸாம்பிளா எந்திரங்களை பராமரிப்பதற்கு உங்களிடம் ஒரு பராமரிப்பு குழு அல்லது ஒரே ஒரு மனிதர் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் எப்போழுதெல்லாம் இயந்திரங்களில் பிரச்சனை வருகிறதோ அப்ப அந்த ஒரே மனிதர் பராமரிப்பை பராமரிப்பார் அவருக்கு தரப்பட்ட சம்பளம் எந்த கூழ் உற்பத்தி செய்யும் யூனிட்டை சார்ந்தது என்பதை தெரிந்து கொள்ள முடியாத காரியம் இது மறைமுக செலவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புரியுதா உங்களுக்கு இங்கே செக்யூரிட்டியை ஒரு எக்ஸாம்பிள் ஆக தரப்பட்டுள்ளது தொழிற்சாலைக்கு வெளியில் ஒரு செக்யூரிட்டி உள்ளது தொழிற்சாலைக்கு உள் 10 யூனிட்ஸ் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இந்த 10 யூனிட்டுக்கும் செக்யூரிட்டி பொதுவானவர் என்பதால் அவருடைய சம்பளம் சரியாக எந்த யூனிட்டுக்கானது என்பது தெரியாது அதனால்தான் இதை மறைமுக செலவு சொல்கிறோம் இதேபோல்தான் சேமிப்பு கிடங்கிற்கான ஸ்டோரேஜ் காஸ்டும் ஒரு மறைமுக செலவுதான் மறைமுக செலவுக்கு மிகப்பிரபலமான மற்றொரு பெயரும் இருக்கிறது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் ஓவர் ஹேட்ஸ் ஓவர் ஹேட் காஸ்ட் பொதுவானதாக இருந்தாலும் நேரடி செலவைப் போன்று நேரடியாக கணக்கிட முடியாது எனவே இது பல நேரங்களில் மணி நேர விகிதமாக கணக்கிடப்படுகிறது அதாவது ஓவர்ஹேட்டின் மொத்த கூட்டு தொகையை பணிபுரிந்த நேரத்தால் வகுத்து கணக்கிடப்படுகிறது ஒரு பராமரிப்பு பற்றிய எக்ஸாம்பிள் நம்மிடம் ஒரு பராமரிப்பு மற்றும் ஆதரவு குழு இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இவர்களுடைய மொத்த செலவை அவர்கள் பணிபுரிந்த நேரத்தை கொண்டு வகுத்தால் ஒரு மணி நேரத்திற்கான கட்டணம் கிடைக்கும் இப்பொழுது ஒரு பராமரிப்பு ஊழியர் ரூ 2000 மணிநேர விகிதத்தில் 5 மணிநேரம் பணிபுரிந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பராமரிப்பு வசதியைப் பயன்படுத்திய யூனிட்டுக்கு 5 முதல் 2000 என பத்தாயிரம் ரூபாய் சார்ச் செய்வோம் எனவே மணிநேர விகித முறையில் ஓவர் ஹேட்ஸ் கணக்கிடப்படுகிறது சில சமயங்களில் கம்போசிட் அல்லது டிபார்ட்மென்டல் ரேட்டில் கணக்கிடப்படுகிறது ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் போன்று சிறிது மேம்பட்ட நுட்பங்களும் ஓவர் ஹேட்டை சார்ச் செய்ய உள்ளது இதை பற்றி பிறகு பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு குறிப்பாக செலவை கட்டுப்படுத்த உதவும் நேர்முக மற்றும் மறைமுக செலவு வரையறைகளை புரிந்துகொள்வோம் இது நமக்கு ஒரு குறிப்பிட்ட செலவு மையத்தின் அல்லது குறிப்பிட்ட பொருளின் செலவை நிர்ணயிக்கிறது மேலும் செலவை நன்றாக கட்டுப்படுத்த உதவுகிறது ஏனெனில் இந்தப் பொருளுக்கு இதுதான் நேரடி செலவு என்பது நமக்குத் தெரியும் ஒரு குறிப்பிட்ட செலவுக்கு மென்மேலும் பொருத்தமான கட்டுப்பாட்டை உருவாக்க அதிக கவனம் செலுத்தவோ பட்ஜெட் அல்லது ஸ்டாண்டர்டை உருவாக்கவோ நம்மால் முடியும் எனவே கிளாசிகேஷன் பற்றிய நமது விவாதத்தை இப்போது நிறுத்திவிட்டு அடுத்த வகுப்பில் வேறு வகையான கிளாசிஃபிகேஷன் பற்றி விவாதிக்கலாம் நன்றி வணக்கம்